காந்த பொருட்கள் II கட்டுப்படுத்தப்பட்ட மின்சார அடர்த்தி முந்தைய விரிவுரையில் ஒரு புள்ளி இருமுனை எனக்கு ஒரு திசையன் திறனைக் கொடுப்பதைக் கண்டோம் இது மு நாட் ஓவர் 4 பை m கிராஸ் r ஓவர் r க்யூப் இதைப் பயன்படுத்தி இப்போது ஒரு பொருள் காந்தப் பொருள் இருந்தால் அது நிரந்தர காந்தமயமாக்கல் கேப்பிட்டல் M எலக்ட்ரோஸ்டேடிக் வழக்கில் நிரந்தர துருவமுனைப்புக்கு ஒத்த ஒன்று ஆகும் எனவே அந்த M உண்மையில் ஒரு யூனிட் கனஅளவு காந்த திருப்புத்திறன் குறிக்கிறது பின்னர் இது கட்டுப்படுத்தப்பட்ட மின்சாரம் மற்றும் மேற்பரப்பு பிணைப்பு மின்சாரத்திற்கு சமம் மீண்டும் எலக்ட்ரோஸ்டேடிக் வழக்கில் ஒரு துருவமுனைப்பு மொத்த பிணைப்பு மின்னூட்டு மற்றும் மேற்பரப்பு பிணைப்பு மின்னூட்டு ஆகிய இரண்டிற்கும் கட்டுப்பட்ட மின்னூட்டங்களுக்கு சமமானதாகும் இதைச் செய்ய மீண்டும் திசையன் ஆற்றலின் உதவியை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எனவே இந்த அமைப்பு என்னிடம் இருக்கும்போது இதை r பிரைம் என்று மாற்றுவோம் மற்றும் நான் திசையன் திறனை r இல் கணக்கிடுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் நான் r பிரைமுக்கு அருகில் ஒரு சிறிய கனஅளவை எடுத்துக்கொள்வேன் இது ஒரு காந்த திருப்புத்திறன் d m இருக்கும் இது ஒரு சிறிய கனஅளவு இது M இல் r பிரைம் d v பிரைம் க்கு சமம் Ar04πmrr3Mmagnetic momentvolume dmMrdV ஆகையால் திசையன் ஆற்றல் d A r இல் ஒரு வேறுபட்ட திசையன் திறன் இதன் காரணமாக மு 0 ஓவர் 4 பை M r பிரைம் d v பிரைம் கிராஸ் r மைனஸ் r பிரைம் இங்கு r மைனஸ் r பிரைம் என்பது அந்த இடத்திலிருந்து ஆர்வமுள்ள இடத்திற்கு இருக்கும் திசையன் ஆகும் வகுத்தல் பை r மைனஸ் r பிரைம் க்யூப் ஆகும் ஆகையால் A இல் r என்பது மு 0 ஓவர் 4 பை தொகையீடு M r பிரைம் தவிர வேறொன்றுமில்லை இது ஒரு திசையன் கிராஸ் r மைனஸ் r பிரைம் வகுத்தல் பை r மைனஸ் r பிரைம் க்யூப் d v பிரைம் ஆகும் dAr04πMrdV×r rr r3 Ar04πMr×r rr r3dV இப்போது நாம் இங்கே சில திசையன் கையாளுதல்களைச் செய்யப் போகிறோம் இது 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் dv பிரைம் இக்கு சமமான M r பிரைம் கிராஸ் சாய்வு என்பதைக் காட்டுகிறோம் இப்போது நான் ஒரு திசையன் அடையாளத்தைப் பயன்படுத்தப் போகிறேன் இது f இன் சுருட்டை அங்கு f என்பது ஒரு திசையிலி செயல்பாடு A மடங்கு என்பதும் f கிராஸ் A இன் சாய்வு கூட்டல் f A இன் சுருட்டை க்கு சமம் எனவே 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் இன் சுருட்டை f M r பிரைம் போன்றது மற்றும் நான் பிரைம் மாறியைப் பொறுத்து சுருட்டை எடுக்க வேண்டும் எனவே இங்கே கவனிக்கவும் பிரைம் என்பது பிரைம் மாறி 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் கிராஸ் M r பிரைம் கூட்டல் 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் இன் சாய்வு பிரைம் மாறி r பிரைம் பொறுத்து சுருட்டு க்கு சமமாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் தெளிவாகக் காணும் வகையில் மீண்டும் வெவ்வேறு வண்ணத்தில் எழுதுகிறேன் பிரைம் மாறி 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் இன் சுருட்டை M r பிரைம் பிரைம் மாறி இன் r மைனஸ் r பிரைம் கிராஸ் M r பிரைம் கூட்டல் 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் இன் சாய்வு பிரைம் மாறி r பிரைம் பொறுத்து சுருட்டு க்கு சமமாக இருக்க வேண்டும் Ar04πMr×r rr r3dV04πMr×1r rdV fAf×Af A 1r rMr1r rMr1r r×Mr இந்த நியதிகளை 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் மற்றும் பிரைம் கிராஸ் M r பிரைம் பொருத்து தலைகீழ் ஆக போட்டால் 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் M r பிரைம் மைனஸ் 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் கர்ல் பிரைம் M r பிரைம் ஆகையால் M r பிரைம் கிராஸ் டெல் பிரைம் 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் நான் இப்போது M n சாய்வு மாறினேன் எனவே இது ஒரு மைனஸ் அடையாளம் ஆகும் M r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் இன் சுருட்டை கூட்டல் M r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் சுருட்டாக மாறும் 1r rMr×1r rMr 1r rMr Mr×1r r ×1r rMr1r rMr ஆகையால் இந்த dv பிரைம் மேலாக தொகையீடு மற்றும் இந்த dv பிரைம் தொகையீடு dv பிரைம் தொகையீடு இதை மீண்டும் நான் இங்கே ஒரு அடையாளத்தைப் பயன்படுத்தப் போகிறேன் இது ஒரு கனவளவு மீதான திசையன் அளவின் சுருட்டை தொகையீடு n கிராஸ் மேற்பரப்பு மீதான திசையன் அளவுக்கு சமம் என்று கூறுகிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் ஒரு கனஅளவை உள்ளடக்கிய ஒரு மூடிய மேற்பரப்பு இருந்தால் இந்த கனஅளவு தொகையீடு n கிராஸ் v க்கு சமம் இந்த மேற்பரப்பில் மேலாக மேற்பரப்பில் இருந்து n வெளியே வருகிறது இதை இப்போது இங்கே முதல் தொகையீடு பயன்படுத்தலாம் ஆகையால் நான் M r பிரைம் கிராஸ் 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் dv தொகையீடு சாய்வு இது மைனஸ் சாய்வு பிரைம் கிராஸ் M r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் dv பிரைம் கூட்டல் M r பிரைம் ஓவர் r மைனஸ் r தொகையீடு சுருட்டை M r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் dv பிரைம் இதற்கு சமமாக மைனஸ் n பிரைம் கிராஸ் M r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் d s பிரைம் தொகையீடு கூட்டல் தொகையீடு பிரைம் ஓவர் M r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் dv பிரைம் ஆகும் Mr×1r rdV Mrr rdVMrr rdV எனவே இதன் பொருள் என்னவென்றால் எனக்கு ஒரு கனஅளவு இருந்தால் அங்கே சில M அளவு காந்த திருப்புத்திறன் உள்ளது பின்னர் மைனஸ் அடையாளத்துடன் மேற்பரப்பு n கிராஸ் M எனக்கு இந்த நியதி மேற்பரப்பு மின்னோட்டத்தை தருகிறது இது மொத்த மின்னோட்டத்தைப் போன்றது ஏன் என்றால் A ஐ இவ்வாறாக எழுதலாம் என்று எனக்குத் தெரியும் எனவே இதை மீண்டும் இங்கே ஒரு கனஅளவில் செய்வோம் அதில் எனக்கு சில M உள்ளது பின்னர் நான் ஒரு Ar ஐ தொகையீடு மைனஸ் n பிரைம் கிராஸ் M r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் d s பிரைம் கூட்டல் எM r பிரைம் ஓவர் தொகையீடு சுருட்டை சமமாக எழுதலாம் r மைனஸ் r பிரைம் d v பிரைம் இது r மைனஸ் r பிரைம் d s பிரைம் கூட்டல் r மைனஸ் r பிரைம் d v பிரைம் மீது மொத்த மின்னோட்ட J r பிரைம் மீது ஒரு மேற்பரப்பு மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் Ar n×Mr|r r|dSMr|r r|dVKr|r r|dSjr|r r|dV எனவே இந்த காந்த திருப்புத்திறன் இது ஒரு மேற்பரப்பு மின்னோட்ட K க்கு சமம் இது மைனஸ் n கிராஸ் M மற்றும் மொத்த மின்னோட்ட J க்கு சமம் இது M இன் சுருட்டை ஆகும் மேலும் இவை ஃப்ரீ மின்னோட்டம் அல்ல அவற்றை நாங்கள் பிணைப்பு மின்னோட்டம் என அழைக்கிறோம் நாங்கள் முன்பு பெற்ற பிணைப்பு மின்னூட்டத்தை போல ஆகும் Kbound nM jboundM இரண்டு எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் எனக்கு z திசையில் ஒரு நீண்ட உருளையின் காந்த திருப்புத்திறன் இருந்தால் z திசையில் ஒரே மாதிரியான காந்த திருப்புத்திறன் இருந்தால் M இன் சுருட்டை 0 ஆகும் n மேற்பரப்பில் இருந்து வெளியே வருகிறது எனவே n என்பது உருளை ஆயத்தொலைகளில் S இன் அதே திசையில் உள்ளது மற்றும் S கிராஸ் z உங்களுக்கு மைனஸ் சை தருகிறது எனவே n கிராஸ் M ஐ ஒரு மைனஸ் அடையாளத்துடன் M சை தவிர வேறு எதுவும் இல்லை எனவே சீரான காந்தமயமாக்கல் கொண்ட இந்த நீண்ட உருளை காந்தம் மேற்பரப்பு மின்னோட்டத்தைக் கொண்டிருப்பதற்கு சமம் இது பை திசையில் பாயும் M க்கு சமம் மற்றும் மொத்த மின்னோட்டமும் இல்லை எனவே இது ஒரு சோலெனாய்டு போல ஆகிறது புலம் உள்ளே நிலையானதாக இருக்கும் எனவே இது ஒரு சோலனாய்டு புலம் போல இருக்கும் மறுபுறம் நான் z திசையில் M உடன் மிகவும் தட்டையான மெல்லிய செதில் அல்லது மெல்லிய வட்டு இருந்தால் இது மின்னோட்டத்தின் வளையம் போல இருக்கும் அங்கு மொத்த மின்னோட்டம் இந்த அகலத்தின் M மடங்குகளால் வழங்கப்படும் அதன்வழியே செல்லும் மின்சாரம் ஆகும் இந்த மூன்றாவது எடுத்துக்காட்டு நிலையான காந்தமயமாக்கல் கொண்ட ஒரு கோளம் பின்னர் மீண்டும் M இன் சுருட்டை 0 ஆகவும் மேற்பரப்பு மின்சாரம் K மைனஸ் n கிராஸ் M ஆகவும் இருக்கும் இந்த விஷயத்தில் மைனஸ் M r கிராஸ் z யூனிட் திசையன் இருக்கும் இது எனக்கு M சைன் தீட்டா சை கொடுக்கப் போகிறது என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் அதைப் பார்ப்பது மிகவும் எளிதானது ஏனென்றால் z என்பது கோசைன் தீட்டா r மைனஸ் சைன் தீட்டா r கிராஸ் தீட்டா தவிர வேறில்லை எனக்கு மைனஸ் சை தருகிறது எனவே K M சைன் தீட்டா சை ஆக மாறுகிறது ஆனால் இது நாம் ஏற்கனவே தீர்த்து வைத்துள்ளோம் இது முந்தைய விரிவுரையில் நாங்கள் தீர்த்துள்ளோம் ஆகையால் இது எனக்கு ஒரு நிலையான காந்தப்புலத்தை கொடுக்கப் போகிறது இது 2 மு 0 K ஓவர் 3 z உள்ளாகவும் வெளியே M தொடர்புடைய இருமுனை புலம் 4 பை பை 3 r க்யூப் சமம்